கடைசி காணொளியில் ஐன்ஸ்டீன் அளவுகோலை நாம் கருதினோம் இது முழு எண் பல்லுறுப்புக்கோவை விகிதமுறு அல்லது முழு எண்களின் மீது பகுக்கமுடியாததா என்பதை அளவிட அல்லது சரிபார்க்க ஒரு சிறந்த வழியாகும் அதை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதில் நாம் சில கணக்குகளையும் செய்தோம் அது எல்லா நேரங்களிலும் பொருந்தக்கூடிய வழிகள் அல்ல ஆனால் அது பொருந்தும் போது இது பகுக்கமுடியாத அளவை தீர்மானிப்பதற்கான மிக எளிதான வழியாகும் இந்த பாடத்திட்டத்தில் நான் சொல்ல விரும்பிய வளையக் கோட்பாட்டின் தலைப்பை இது முடிக்கிறது ஆனால் களங்களுக்கு அடுத்த தலைப்புக்குச் செல்லுங்கள் கடந்த சில வாரங்களில் நாம் பல தலைப்புகளில் பொதுவான வளையங்கள் குறித்து சில கணக்குகளைச் செய்தோம்

இன்றைய காணொளியில் சில கணக்குகளைத் தீர்க்கிறேன் இவற்றில் சிலவற்றை நான் முந்தைய சில காணொளிகளில் குறிப்பிட்டிருக்கலாம் ஆனால் அதை மீண்டும் இந்த வகையிலும் செய்து விடுகிறேன் R ஒரு வளையமாக இருக்கட்டும் இது உண்மையில் ஒரு கணக்கு மட்டுமல்ல என்பதை நாம் அறிவோம் நான் இதை வரையறுக்கிறேன் சில எடுத்துக்காட்டுகளுக்கு அதை கணக்கிடுவோம் ஒரு தனித்துவமானது இருப்பதை நாம் அறிவோம் Z முதல் R வரை மிக முக்கியமான தனித்துவமான வளைய காப்பமைவியம் φ உள்ளது Z இது எப்போதும் முழு எண்ணின் வளையத்தைக் குறிக்கிறது ஒரு தனித்துவமான வளைய காப்பமைவியம் உள்ளது இது φ 1 ஆக இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நமக்கு வளைய காப்பமைவியம் வரையறையால் அலகு பெருக்க சமணியை பெருக்க சமணிக்கு அனுப்புகிறது மேலும் நீங்கள் அதை வலியுறுத்தியவுடன் ஒரு வளைய காப்பமைவியம் இருக்கிறது காரணம் 1 என்பது 1 க்கு செல்ல வேண்டும் 2 என்பது 2 க்கு செல்ல வேண்டும் 2 என்பது 2 க்கு செல்ல வேண்டும் 1 என்பது 1 க்கு செல்ல வேண்டும் மற்றும் பல இதே மாதிரியாக இருக்கும் நாம் முன்னர் விவாதித்த ஒரு தனித்துவமான வளைய காப்பமைவியம் இங்கு உள்ளது இந்த வளைய காப்பமைவியத்தின் கர்னலைக் கவனியுங்கள் எந்தவொரு சீர்ம கர்னலும் முழு எண்களின் கர்னல் என்பதை நாம் அறிவோம் முழு எண்ணின் வளையத்தின் எந்தவொரு சீர்மமும் சில எதிர்மறை அல்லாத முழு எண்ணுக்கு n Z வடிவத்தில் உள்ளது n என்பது எதிர்மறை அல்லாத முழு எண் கேரக்ட்ரிஸ்டிக்களை n அவ்வளவுதான் R இன் கேரக்ட்ரிஸ்டிக் எனவே ஜெனரேட்டர் 0 ஆகும் Z இன் கேரக்ட்ரிஸ்டிக் ஆகும் இதேபோல மற்ற சில வளையங்களுக்கும் இருக்கும் C இன் கேரக்ட்ரிஸ்டிக் இந்த வளையங்கள் முழு எண்ணின் வளையத்திலிருந்து இந்த வளையங்களுக்கு தனித்துவமான சார்பை கொண்டுள்ளன இதன் கேரக்ட்ரிஸ்டிகும் 0 ஆகும் கர்னலின் ஜெனரேட்டர் 0 ஆகும் இதேபோல் இதன் கேரக்ட்ரிஸ்டிக் இது mr என்று சொல்லட்டும் வேறு சில எண் மாறிகள் பின்னர் இதுவும் n ஏனெனில் ஒரு வளைய காப்பமைவியம் இருந்தால் இதிலிருந்து தனித்துவமான வளைய காப்பமைவியம் உள்ளிடுகோப்பு ஆகும் Z முதல் பல்லுறுப்பு வளையம் வரையிலான தனித்துவமான வளைய காப்பமைவியம் என்பது Z முதல் R வரையிலான தனித்துவமான வளைய காப்பமைவியத்தின் தொகுப்பு பின்னர் அதைச் சேர்ப்பதைத் தொடர்ந்து 1 என்பது காப்பாமைவியத்தின்படி 1 க்கு செல்ல வேண்டும் Z இலிருந்து பல்லுறுப்புகோவை வளையத்திற்கு செல்லும் ஒரே ஒரு சார்பு மற்றும் இந்த தனித்துவமான சார்பை நீங்கள் பெற்றவுடன் R முதல் R வரையிலான சார்பில் முதல் வரை உள்ளிடுகோப்பு என்பதால் கர்னல்கள் ஒரேமாதிரியாக இருக்கும் Z முதல் பல்லுறுப்பு வளையம் வரையிலான சார்பின் கர்னல் Z முதல் R வரையிலான சார்பின் கர்னலுக்கு சமம் ஏனென்றால் அந்த அமைப்பின் கீழ் எதாவது ஒரு உறுப்பு 0 க்குச் சென்றால் அது முதல் சார்பிலும் 0 க்கு செல்ல வேண்டும் ஏனெனில் இது இரண்டாவது சார்பு நீங்கள் இன்னும் சில மாறிகளைச் சேர்த்தால் அல்லது பொதுவாக R என்றால் கேரக்ட்ரிஸ்டிக் மாறாது அதே கொள்கை உண்மையில் R என்றால் S இன் துணை வளையம் என்று கூறுகிறது R என்பது R யின் துணை வளையம் என்று சொன்னால் R இன் கேரக்ட்ரிஸ்டிக் ஆகும் இவை எளிதான கவனிப்பு மற்றும் Z mod n Z இன் கேரக்ட்ரிஸ்டிக் n என உள்ளது இது ஒரு எளிதான கவனிப்பாகும் ஏனெனில் நீங்கள் வெறுமனே Z mod n Z ஐ எடுக்கலாம் நாம் இன்னும் கணக்கை பெறவில்லை இப்போது நான் கேட்கும் கணக்கு என்னவென்றால் R ஒரு ஒருங்கிணைந்த ஆட்களமாக இருந்தால் R இன் கேரக்ட்ரிஸ்டிக் எப்போதும் எதிர்மறை அல்லாத முழு எண் ஒரு தொகையிடல் அட்களத்திர்க்கு இது எந்தவொரு தன்னிச்சையான எதிர்மறை அல்லாத முழு எண்ணாக இருக்க முடியாது அது ஒரு பகா எண்ணாக இருக்க வேண்டும் அல்லது அது 0 ஆக இருக்க வேண்டும் 0 கூட அனுமதிக்கப்படுகிறது மற்றும் இதுதான் தீர்வு தனித்துவமான சார்பு Z mod n Z என்பது R இன் துணை வளையத்திற்கு ஐசோமார்பிக் ஆகும் இப்போது R ஒரு ஒருங்கிணைந்த ஆட்களமாக இருப்பதால் இதை இப்படி சுருக்கிவிடுவேன் R ஒரு ஒருங்கிணைந்த ஆட்களமாக இருப்பதால் இது Z mod n Z உங்களுக்கு ஏதேனும் ஒருங்கிணைந்த ஆட்களம் இருந்தால் துணை வளையம் என்பது ஒரு ஒருங்கிணைந்த ஆட்களமாகும் இது காண்பிக்க மிகவும் எளிதானது ஏனெனில் ஒருங்கிணைந்த களம் என்றால் என்ன பூஜ்ஜியமற்ற இரு உறுப்புகளின் பெருக்கல் பூகியமற்றதுஆனால் R என்பது Z மட்டு n Z இன் துணை வளையம் என்றால் நீங்கள் Z மட்டுn Z இல் இரண்டு உறுப்புகளை எடுத்துக்கொள்கிறீர்கள் அவை R க்குள்ளும் உள்ளன அங்கே பூஜ்ஜியமற்ற இரண்டும் இருந்தால் அவற்றின் பெருக்கல் R இல் பூஜ்ஜியமற்றது இது Z mod n Z இல் பூஜ்ஜியமற்றது ஏனெனில் இது ஒரு துணை வளையம் ஆனால் Z mod n Z என்பது ஒரு தோகையிடல் ஆட்களாமாக இருந்தால் அதை நாம் இப்போது செய்துள்ளோம் இது n 0 அல்லது n பகா எண் என்பதைக் குறிக்கிறது ஒருங்கிணைந்த ஆட்களங்களைப் பற்றி நான் பேசியபோது இது நான் விவாதித்த ஒன்று n 0 அல்லது n ஒரு பகா எண்ணாக இருந்தால் மட்டுமே Z mod n Z ஒரு ஒருங்கிணைந்த ஆட்களமாகும் உதாரணமாக Z மட்டு 4 Z ஒரு ஒருங்கிணைந்த ஆட்களம் அல்ல ஏனெனில் 4 பகா எண் அல்ல 4 என்பது 0 இல்லை அங்கு நீங்கள் 2 பார் முறை 2 பார் 0 பெறலாம் இதை நாம் முன்பு செய்தோம் நான் இதை மீண்டும் செய்ய மாட்டேன் ஆனால் இது ஒரு ஒருங்கிணைந்த களத்தின் கேரக்ட்ரிஸ்டிக் 0அப்படி இல்லை என்றால் அது ஒரு ஒருங்கிணைந்த ஆட்களமாக இருக்க தேவையில்லை எடுத்துக்காட்டாக நீங்கள் R ஐ ZXY என்று கருதுகிறீர்கள் மட்டின் பல்லுறுப்புக்கோவை உறுப்புகள் X Y என்று சொல்லலாம் R இன் கேரக்ட்ரிஸ்டிக் 0ஆகும்

இதேபோல் நீங்கள் R ஆக எடுத்துக் கொண்டால் கேரக்ட்ரிஸ்டிக் உண்மையில் 11 ஆகும் ஏனெனில் இதுவும் ஒரு பயிற்சி Z mod 11 Z ஒரு துணை வளையமாக இருக்கிறது ஆனால் R அதே காரணத்திற்காக ஒருங்கிணைந்த ஆட்களமல்ல ஏனெனில் x பார் பூஜ்ஜியமற்றது ஆனால் x பார் ன் இருமடி 0 ஒரு ஒருங்கிணைந்த ஆட்களத்தின் கேரக்ட்ரிஸ்டிக் n என்றால் நீங்கள் ஐச் சேர்த்துச் கூட்டினால் n 0 என்று வைத்துக்கொள்வோம் R இன் கேரக்ட்ரிஸ்டிக் ஒரு முழு எண் n 0 என்று வைத்துக் கொள்ளுங்கள் பின்னர் நீங்கள் n ஐ ஒரு முறை சேர்த்தால் 0 கிடைக்கும் அதாவது இந்த அனுமானத்தின் கீழ் நீங்கள் Z mod n Z ஆக இருந்தால் R யின் துணை வளையதனக்குள்ளே இருக்கும் உண்மையில் இதை இந்த Z முதல் R வரை செல்லும் ஒரு கர்னல் சார்பு n உள்ளது அதாவது கர்னலில் n உள்ளது φ என்பது 0 இது ஒரு காரணம் மற்றும் 1 1 1 ஐ விட அதிகமாக இல்லை இங்கு 0mn n என்பது மிகக்குறைந்த நேர்மறை எண் இது 1 மடங்கு 1 முறை 1 n முறை 0 ஆகும் வேறுவிதமாகக் கூறினால் இதைவிட சிறிய எண்ணிற்கு இது வேலை செய்யாது மறுபுறம் கேரக்ட்ரிஸ்டிக் ஐ எடுக்கும்போது அது பூஜ்ஜியமற்றது எந்த எண்ணை எடுத்தாலும் φ பூஜ்ஜியமற்றது அதாவது 1 1 1 பல முறை எடுத்தாலும் 0 இல்லை அது ஒருபோதும் 0 அல்ல ஒரு வளையத்தின் கேரக்ட்ரிஸ்டிக்களைக் கண்காணிக்க ஒரு நல்ல வழி உள்ளது எனவே இப்போது இங்கே இரண்டாவது கணக்கை செய்கிறேன் இது குல கோட்பாடு மற்றும் வளையக் கோட்பாடு நீங்கள் கடந்த காலத்தில் கற்றுக்கொண்ட குல கோட்பாடு ஆகியவற்றை இணைப்பதற்கான ஒரு சிறந்த வழியாகும் மேலும் நீங்கள் இதைப் பற்றி சிந்தித்தால் இது முதல் தடவையாக நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் அது சற்று குழப்பமாக இருக்கலாம் ஆனால் இதை கவனமாக செய்வோம் Z mod n Z கூட்டலை பொறுத்து குலமாகக் கருதுவோம் எனவே நிச்சயமாக Z mod n Z ஆனது ஒரு வளையமாகும் அதாவது கூட்டலை பொறுத்து உள்ள குல கட்டமைப்பை மட்டுமே நாம் கருத்தில் கொள்கிறோம் எந்தவொரு எதிர்மறை அல்லாத முழு எண்ணையும் கருத்தில் கொள்ளுங்கள் எதிர்மறை அல்லாத முழு எண் n ஐ எடுத்துக்கொள்ளுங்கள் கூட்டலை பொறுத்து குல கட்டமைப்பை மட்டுமே நாம் பரிசீலித்து வருகிறோம் இப்போது நாம் Z mod n Z இன் கூட்டலை பொறுத்து குல கட்டமைப்பை மட்டுமே கருத்தில் கொள்கிறோம் இதை எடுத்துக்கொள்வோம் பின்வரும் பொருளில் நான் ஆர்வமாக உள்ளேன் இது இப்போது எண்டாமாற்பிஸம் மூலம் இதைக் குறிக்கப்படுகிறது இது வரையறையின்படி அனைத்து குல காப்பமைவிய G முதல் G வரையிலான சார்பாகும் நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன் φ என்பது ஒரு குல காப்பமைவியம் Z மட்டு nZ ஒரு வளையம் ஆனால் நான் வளைய காப்பமைவியங்களை பார்க்கவில்லை அதாவது1 என்பது 1 க்கு செல்ல வேண்டும் என்று நான் வலியுறுத்தவில்லை நாம் நிறைய புதிய விசயங்களை பெறுகிறோம் ஏனென்றால் நீங்கள் வளைய காப்பமைவியத்தை மட்டுமே கருத்தில் கொண்டால் மட்டுமே 1 உள்ளது ஏனெனில் 1 என்பது 1 க்கு செல்ல வேண்டும் ஏனெனில் வளைய காப்பமைவியங்களின் தொகுப்பில் ஒரே ஒரு உறுப்பு மட்டுமே உள்ளது இப்போது குல காப்பமைவியத்தின் தொகுப்பை மட்டுமே நான் கருதுகிறேன் ஆனால் அவை அதிக எண்ணிக்கையிலான உறுப்புக்கள் உள்ளன முதலில் அதைக் கட்ட போகிறோம் End உண்மையில் ஒரு வளையம் என்பதைக் காண்பிப்பதே கணக்கின் முதல் பகுதி இதற்கான தீர்வு மிகவும் எளிதானது நான் எல்லா விவரங்களையும் செய்ய மாட்டேன் ஏனென்றால் வேறு சில கணக்குகளையும் செய்ய விரும்புகிறேன் இதை சொல்லிவிட்டு பின் சரிபார்ப்புகளை உங்களிடம் விட்டு விடுகிறேன் உண்மையில் இந்த பகுதி எளிதானது End ஒரு வளையம் என்பதைக் காட்டுங்கள் நாம் என்ன செய்வது முதலில் 0 இங்கு இருக்கிறது 0 என்றால் என்ன அது அப்படியே நான் 0 ஆல் குறிக்கப்படுகிறது இது G முதல் G வரையிலான சார்பாகும் ஒவ்வொரு உறுப்புகளையும் 0 க்கு அனுப்புகிறது G என்பது ஒரு கூட்டலை பொறுத்து குலம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது ஒரு கூட்டலை பொறுத்து சமணி உறுப்பை கொண்டுள்ளது அதை நாம் வழக்கமாக 0 என்று அழைக்கிறோம் எல்லாவற்றையும் 0 க்கு அனுப்புகிறது I என்பது End ஆகும் அதாவது இது x ஐ x க்கு அனுப்புகிறது இங்கு கூட்டல் என்ன இதை நான் முதலில் சொல்லியிருக்க வேண்டும் நீங்கள் End இல் ஐ எடுத்துக் கொண்டால் நாம் என்ன செய்வது என்பது End இன் மற்றொரு உறுப்பாக இருக்க வேண்டும் அதாவது இது G முதல் G வரை ஒரு கப்பமைவியம் ஆக இருக்க வேண்டும் அது என்ன நான் யிள் இதை கூட்டுகிறேன் இல் உள்ள கூட்டல் ஆகும் பெருக்கல் என்னவாக இருக்கும் பெருக்கல் என்பது வெறுமனே இரண்டு சார்புகளை சேற்பதாகும் ஏனெனில் இரண்டும் G முதல் G வரை உள்ள சார்பாக இருக்கும் என்பது G முதல் G வரை G முதல் G வரை உள்ள சார்புகள் இவை உண்மையில் குல கப்பமைவியங்கள் ஒரு வளையம் என்பதைக் காட்ட நாம் கூட்டல் என்பது என்ன பெருக்கல் என்பது என்ன என்று சொல்ல வேண்டும் இலக்கு குலத்தின் கூட்டல் மூலம் கூட்டல் இங்கே வரையறுக்கப்படுகிறது பெருக்கல் என்பது சேர்ப்பாக வரையறுக்கப்படுகிறது நீங்கள் சரிபார்க்க நான் விட்டுச் செல்வது இந்த செயல்பாடுகளுடன் தான் End ஐ கொண்டுள்ளது என்பதை நாம் அறிவோம் ஏனெனில் 1 என்பது சமணி வரைபடமாக வரையறுக்கப்படுகிறது நீங்கள் எந்த உள் அமைவியத்தை மீண்டும் பெறுவீர்கள் 1 என்பது சமணி இது உண்மையில் பரிமாற்ற பண்புடையது இது தந்திரமான பகுதி கூட்டல் பொறுத்து பரிமாற்றம் அற்றது நீங்கள் f மற்றும் g மற்றும் f ° g அல்லது g o f ஆகியவை பொதுவாக வேறுபட்டது ஆனால் இந்த குறிப்பிட்ட எடுத்துக்காட்டில் அதன் பரிமாற்ற பண்புடையது அதனால் பரிமாற்றமானது நீங்கள் சரிபார்க்க வேண்டிய ஒன்று மற்ற நிபந்தனைகள் மிகவும் நேரடியானது ஏனெனில் மற்றும் ஆகியவை குல காப்பமைவியமாக இருந்தால் அவற்றின் கூட்டுத்தொகை குல காப்பமைவியம் ஆகும் குல காப்பமைவியமாக இருந்தால் அவற்றின் தொகுப்பு குல காப்பமைவியம் ஆகும் இவை அனைத்தும் குல கோட்பாட்டு பண்புகள் நீங்கள் சரிபார்க்க வேண்டும் 0 என்பது ° என்பது ° க்கு சமம் இது ° 1 ஐ சரிபார்க்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன் மேலும் நீங்கள் பரிமற்றுப்பண்பை சரிபார்க்க வேண்டும் கூட்டல் மற்றும் பெருக்கல் பொறுத்து இது ஒரு குலம் ஏனெனில் இது தெளிவாக உள்ளது ஏனெனில் க்கு நேர்மாறு உள்ளது இது கூட்டல் பொறுத்து நேர்மாறு இருக்காது ஆனால் அது நமக்கு தேவையில்லை இதை நீங்கள் சரிபார்க்க விட்டுவிடுவேன் அதை சரிபார்க்கவும் இது கணக்குகள் சம்பத்தப்பட்ட காணொளியாக இருந்தாலும் நான் அதை செய்ய மாட்டேன் ஏனென்றால் அது மிகவும் நேராக பதில் கிடைக்கும் பயிற்சி இரண்டாவது பயிற்சி என்னவென்றால் இப்போது முதல் பயிற்சியால் End ஒரு வளையம் என்று நமக்குத் தெரியும் அது என்ன வகையான வளையம் Z End G என்பது வளையங்களாக Z mod n Z க்கு ஐசோமார்பிக் என்பதைக் காட்டுகிறோம் அதாவது ஒரு வளைய காப்பமைவியம் உள்ளது வளைய ஐசோமார்பிசம் என்பதிலிருந்து மாறுதலை ஒரு பொருட்டல்ல Z mod n Z இலிருந்து End G வரை ஒரு வளைய ஐசோமார்பிசம் உள்ளது எனவே இதன் பொருள் இது இதன் தந்திரமான பகுதியாகும் நான் தொடங்கியிருப்பது Z mod n Z என்பது குலம் மட்டும் ஒரு வளையமாக அல்ல G முதல் G வரையிலான அனைத்து காப்பமைவியங்களின் தொகுப்பையும் நான் கருதுகிறேன் இது உண்மையில் வளைய கட்டமைப்பைப் பெறுகிறது மற்றும் ஒரு வளையமாக இது Z மட்டு n க்கு ஐசோமார்பிக் ஆகும் இப்போது Z mod n Z ஒரு வளையமாக கருதப்படுகிறது நீங்கள் இங்கே பல்வேறு குறியீடுகளை கண்காணிக்க வேண்டும் மற்றும் Z mod n Z பல விதங்களில் தோன்றுகிறது முதலில் ஒரு குலமாக இப்போது ஒரு வளையமாக நான் ஒரு ஐசோமோர் ஃபிஸத்தை வரையறுத்து ஒரு சார்பை வரையறுத்து அது ஐசோமார்பிசம் என்பதைக் காட்டப் போகிறேன் Z மட்டு n Z இல் G முதல் G வரையிலான சார்பு φ ஐ கருத்தில் கொள்ளுங்கள் நான் எழுத வேண்டிய குல காப்பமைவியத்தை கருத்தில் கொள்ளுங்கள் G முதல் G வரையிலான குல காப்பமைவியத்தை a ஆல் தீர்மானிக்கப்படுகிறது இது என்ன இது ax மூலம் வழங்கப்படுகிறது இப்போது ax என்றால் என்ன என்பதை நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் Z mod n Z ஐ நினைவில் கொள்ளுங்கள் Z mod n Z இன் உறுப்புகளை குறிக்கும் ஒரு வழி இதுவாகும் நாம் Z mod n Z இல் உள்ள பெருக்களைய் மறைமுகமாகப் பயன்படுத்துகிறோம் ஏனெனில் அது உண்மையில் குலமாக இருந்தாலும் ஆனால் அது முழு எண் பெருக்கத்திலிருந்து வருவது உண்மையில் கூடுதலாகும் நான் உதாரணமாக எழுதும்போது நீங்கள் Z மட்டு 6 Z ஐ எடுத்துக் கொண்டால் அது 0 பார் 1 பார் இருந்து 5 பட்டியாக இருக்கும் நமக்கு a 3 பார் மற்றும் x 4 பார் என இருக்கும் a முறை x என்றால் என்ன இது 3 பார் மடங்கு 4 பார் ஆகும் இது உண்மையில் 4 பார் 4 பார் 4 பார் காரணம் 3 பார் இந்த வளையத்தில் எண் 3 ஆக செயல்படுகிறது 3 ஆல் பெருக்கினால் அது 4 பார் 3 முறை தானே இது 12 பார் ஆகும் இது உண்மையில் 0 பார் ஆகும் இது ஒரு எடுத்துக்காட்டு a மடங்கு x என்பது உண்மையில் x x x என்பதை நாம் எப்போதுமே உணர முடியும் இங்கு a என்பது G இன் ஒரு உறுப்பாகும் இப்போது நீங்கள் ஒரு பிரதிநிதி ax எடுத்துக் கொண்டால் எடுத்துக்காட்டாக இங்கே நீங்கள் 3 பார் எடுக்கலாம் ஆனால் 3 பார் மடங்கு 3 பார் என்பது 9 பார் ஆகும் a3 பார் என்பது 9 பாருக்கு சமம் நான் 9 முறை 4 பார் செய்ய முடியும் இது 36 பார் ஆகும் இது 0 பார் ஆகும் நாம் இங்கு மட்டு n6 க்குச் செல்வதால் நான் இங்கு பிரதிநிதித்துவப்படுத்தத் தேர்ந்தெடுக்கும் முழு எண் பொருத்தமற்றது என்பதால் இங்கே பிரதிநிதித்துவப்படுத்தும் எந்த முழு எண்ணையும் நான் தேர்வுசெய்து அதைப் பெருக்கலாம் உண்மையில் நான் இதை இங்கே எழுதினேன் என்று கூறுகிறேன் ஆனால் அது உண்மையில் ஒரு குல காபமைவியம் என்பதை நீங்கள் சரிபார்க்க வேண்டும் உரிமைகோரல் ஒரு குல காப்பமைவியம் இது சரிபார்க்க மிகவும் எளிதானது ஏனெனில் இது எளிதானது ஆகும் இது ax a y ஆகும் இது நிச்சயமாக இதேபோல் a 0 இது 0 ஆகும் இதனால்தான் இவை ஒரு குல காப்பமைவியம் அதாவது என்பது End என்ன என்பதை நியபகபடுதிக் கொள்ளுங்கள் இவை G முதல் G வரையிலான குல காப்பமைவியங்கள் அத்தகைய ஒன்றாகும் இது ஒரு End இப்போது Z mod n Z இலிருந்து End G வரை வரைபட ஐ வரையறுக்கவும் முந்தைய ஸ்லைடில் ஒரு தன்னிச்சையான உறுப்பு a மற்றும் வரையறுக்கப்பட்ட எண்டோமார்பிசம் உடன் தொடங்கினோம் என்பதை நினைவில் கொள்க இப்போது ஐ வரையறுப்பதன் மூலம் ஐ வரையறுக்கிறேன் முந்தைய ஸ்லைடில் என்பது End இல் இருப்பதை சோதித்தோம் ஆகவே ஒரு எனவே இப்போது ஒரு வளைய காப்பமைவியம் என்று நாம் கூறுகிறோம் எனவே இப்போது நாம் வளையங்கள் மற்றும் வளைய காப்பமைவியங்களின் உலகில் இருக்கிறோம் இது ஒரு வளைய காப்பமைவியம் என்பதை இப்போது காட்ட விரும்புகிறோம் சிறிய φ ஒரு குல காப்பமைவியம் சரியானது இப்போது Φஎன்பது ஒரு வளைய காப்பமைவியம் குறிப்பாக φ என்றால் என்ன இதை நான் இப்போது நிரூபிக்கிறேன் மேலும் சிறிய என்றால் என்ன இது G முதல் G வரை ஒரு வளைய காப்பமைவியம் அது என்ன செய்கிறது ஆகும் இது x சரியானது அதாவது என்பது சமணி சார்பு என்பது தேவைக்கேற்ப End இல் உள்ள சமணி உறுப்பு ஆகும் க் குறிக்கிறது எனவே அதைச் சரிபார்க்கிறோம் φ என்றால் என்னவென்றால் ஆக இருக்க வேண்டும் அது முடிந்தது முதல் பகுதி முடிந்தது அடுத்த பகுதி கூட்டல் பொறுத்து காப்பமைவியம் கட்டமைப்பைக் காண்பிப்பதாகும் ஆகும் இந்த இரு பக்கங்களையும் சரிபார்க்கலாம் இது எதற்கு சமம் இது End க்கு சமம் இவை G இல் ஒரே வரைபடங்கள் என்பதை நாம் சரிபார்க்க வேண்டும் எனவே ஒரு x ஐ எடுத்துக் கொள்வோம் நிச்சயமாக அதற்கு முன் என்பதை முதலில் கவனிக்கிறேன் எனவே இப்போது இது சிறிய மற்றும் இது சிறிய ஆகும் சிறிய என்பதை சரிபார்க்க விரும்புகிறோம் G இன் தன்னிச்சையான உறுப்பை எடுத்து இருபுறமும் கணக்கிடுவோம் x இது axbx ஏனென்றால் ஒரு உண்மையில் ஒரு முழு எண்ணாக கருதப்படுகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆனால் ax bx உண்மையில் இது ஒரு End ஐ வரையறுப்பதன் மூலம் இது உண்மையில் ஆகும் ஏனெனில் நீங்கள் எண்டோமார்பிஸங்களுடன் சேர்க்கும்போது படத்தை எடுத்து சேர்க்கவும் இதுதான் நமக்குத் தேவை இது சரிபார்க்கப்படுகிறது இப்போது இறுதியாக க்கு சமம் என்பதை சரிபார்க்க வேண்டும் இது என்ன இது End இல் ஒரு பெருக்கல் என்ன இது உண்மையில் தொகுப்பு இதை நாம் சரிபார்க்க விரும்புகிறோம் மூன்றாவது நிபந்தனை இதுதான் நான் இங்கே ஒரு புள்ளியை வைப்பேன் அதை எழுதுவேன் இரண்டாவது நிபந்தனை இது முதல் நிபந்தனை இது இப்போது சரிபார்க்கலாம் இது G முதல் G வரைபடங்களுக்கு சமமாகும் G இல் ஒரு தன்னிச்சையான உறுப்பு x ஐஎடுத்துக்கொள்வோம் ஆனால் இதுa இது ஆகும் இது தேவையான சமத்துவம் இதுவும் Φ என்பது ஒரு வளைய ஐசோமார்பிசம் மன்னிக்கவும் வளையம் காப்பமைவியம் இன்னும் ஒரு வளைய ஐசோமார்பிசம் இல்லை இப்போது மீதமுள்ள விஷயம் என்னவென்றால் அது உண்மையில் ஒரு வளைய காப்பமைவியம் என்பதை சரிபார்க்க வேண்டும் இது ஒரு ஐசோமோரபிஸம் ஆகும் வளைய காப்பமைவியம் ஒரு ஐசோமோரபிஸம் என்பதை நீங்கள் எவ்வாறு சரிபார்ப்பது நாம் காட்ட வேண்டியது என்னவென்றால் இது இருவழிக்கோப்பு கர்னல் என்றால் என்ன மீண்டும் நினைவில் வைத்துக்கொள்வோம் Z மட்டு nZ லிருந்து End என்பதை நிரூபிக்க அந்த வளைய காப்பமைவியத்தின் கர்னல் 0 என்பதைக் காட்டவேண்டும் இது போதுமானது φ இன் கர்னலுக்கு சொந்தமானது என்றால் அதாவது என்பது 0 ஏனெனில் ஒரு யோசனை G முதல் G வரையிலான சார்பாகும் 0 அதாவது ஒரு முறை 1 என்பது 0 அதாவது ஒரு 0 φ என்பது உள்ளிடுகோப்பு மூலம் காட்ட வேண்டும்

இந்த பகுதிக்கு G குழுவின் தன்னிச்சையான உள் அமைவியத்தை1 ஆக எடுத்துக்கொள்கிறேன் 1 ஆக இருக்கட்டும் a என்பது இப்போது முழு குல காப்பமைவியம் φ ஐ தீர்மானிக்கிறது உரிமைகோரல் என்பது φ என்பது உண்மையில் க்கு சமம் Φx இது ax ஆனால் இது φ a ஏனென்றால் x ஐ 1 1 1 என எழுதலாம் φ என்பது ஒரு குல காப்பமைவியம் என்பதால் x இன் φ என்பது 1 1 1 இன் φ ஆகும் மேலும் இந்த பகுதி தெளிவாக தெரியவில்லை என்றால் அதைப் பற்றி சில நிமிடங்கள் யோசித்துப் பாருங்கள் அது உங்களுக்கு தெளிவாகிவிடும் இது φ ஒரு சர்ஜெக்டிவ் சார்பு மற்றும் நாம் இங்கே சரிபார்க்கப்பட்டபடி இது ஒரு காப்பமைவியம் ஆகும் இவை வளையங்களாக ஐசோமார்பிக் ஆகும் இது மிகவும் நல்ல கணக்காகும் ஏனெனில் இப்போது குலங்கள் மற்றும் வளையங்களைப் பற்றி உங்களுக்குத் தெரிந்த அனைத்தையும் இது ஒருங்கிணைக்கிறது மேலும் எல்லாவற்றையும் அதன் சரியான இடத்தில் பார்க்க இது உங்களை அனுமதிக்கிறது இந்த காணொளியை நீங்கள் கவனமாக படித்து இந்த கணக்குகளின் தீர்வைப் புரிந்து கொண்டால் அது கீழ்நிலை வளையக் கோட்பாட்டில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த காணொளியை நான் இங்கே நிறுத்தப் போகிறேன் அடுத்த காணொளியில் இன்னும் சில கணக்குகளைச் செய்வோம்